வில்சன் சோம்மர்பில்ட் குவாண்டம் கண்டிஷன் I I பார்ட்டிகில் மூவிங் இன் எ கூலம்ஃப் போடேன்ஷியல் இன் எ பிலேன் அண்ட் ரிலேடட் குவாண்டம் நம்பா்ஸ் எனவே முந்தைய பாடத்தில் நான் வில்சன் சோமர்ஃபெல்ட் குவாண்டம் நிபந்தனையை அறிமுகப்படுத்தினேன் பீரியாடிக் மோஷனுக்கு p d x என்பது n h க்கு சமம் அல்லது செயல் அளவிடப்படுகிறது என்று கூறியது எனவே இந்த உள்நோக்கிய செயலை பிளாங்கின் Planck's மாறிலி h இன் அலகுகளில் அளவிடப்படுகிறது இதை ஒன்றாம் இடத்திற்கு இதைப் பயன்படுத்தினோம் எளிய ஹார்மோனிக் ஆஸிலேட்டர் நிறை m ஒரு துகளான எளிய ஹார்மோனிக் இயக்கத்தைச் செய்கிறது மற்றும் ஆற்றல் n th நிலைக்கு nh nu என வழங்கப்படுகிறது இது முன்னர் பிளாக் பாடி நிறமாலையை விளக்கும் எந்தவொரு பொருளுடனும் பொருந்துகிறது மேலும் ஒரு பரிமாணத்தில் நகரும் ஒரு துகளுக்கு அதைப் பயன்படுத்தினோம் x அச்சில் இடையில் வரையறுக்கப்பட்டுள்ளது x க்கு 0 சமம் மற்றும் x க்கு L சமம் மேலும் E n என்பது n2h28mL2 வழங்கப்பட்டது என்பதைக் கண்டறிந்தோம் எனவே E n என்பது n ஸ்குயருக்கு விகிதாசாரமாக இருந்தது இப்போது அதை போர் மாதிரியுடன் ஒத்த 2 பரிமாண முறைக்கு பயன்படுத்துவோம் எனவே போர் மாதிரி என்ன செய்தது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எலக்ட்ரான்கள் கருவைச் சுற்றியுள்ள வட்ட சுற்றுப்பாதையில் நகரும் என்று கருதியது மற்றும் அங்குலார் மொமெண்டம் பாதுகாக்கப்படுவதால் சுற்று பாதையின் சமதளம் சமம் என்று கருதியது இதை இப்போது பொதுமைப்படுத்தப் போகிறோம் எனவே மற்ற வகையான சுற்றுப்பாதைகளின் சாத்தியக்கூறுகள் என்று கருதப்படும் போர் மாதிரியை நாம் பொதுமைப்படுத்தப் போகிறோம் மேலும் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸிலிருந்து பிற வகையான சுற்றுப்பாதைகள் என்னவென்று எனக்குத் தெரியும் 1 r ஆற்றலில் சுற்றுப்பாதைகள் பொதுவாக நீள்வட்டமாக இருக்கின்றன அதாவது ஒரு வட்டத்தில் நகரும் ஒரு எலக்ட்ரானை வைத்திருக்க என்னால் முடியும் ஒரு நீள்வட்ட சுற்றுப்பாதையில் ஒரு எலக்ட்ரான் நகரும் என்பதையும் இவை எவ்வாறு விவரிக்கப்பட்டுள்ளன என்பதையும் அவை இயற்கையாகவே போர் சோமர்ஃபெல்ட் அளவீட்டு நிலையிலிருந்து வெளிவருவதை நீங்கள் காண்பீர்கள் எனவே இப்போது நான் இப்போது வேகத்தை முதலில் பொதுமைப்படுத்தப் போகிறேன் இப்போது நான் இதை ஜெனரலைஸ்டு மொமெண்டம் என்று அழைக்க போகிறேன் மற்றும் நம்முடைய நோக்கங்களுக்காக நான் செய்ய போகிறேன் என்ன செய்யப் போகிறேன் என்றால் பின்வரும் முறையில் ஒரு மாறி தொடர்புடைய மாறி x y z ϕ ஆக இருக்க முடியும் எனவே நிலையை விவரிக்க மற்றும் ஒரு ஜெனரலைஸ்டு மொமெண்டம் வரையறுக்க நான் எந்த மாறியையும் எடுக்க முடியும் எனவே இதற்காக நாம் என்ன செய்வது சரியான படி எண் ஒன்று எழுதும் ஆற்றல் E என்பது ஸ்பேஸ் மாறிகள் அடிப்படையில் எது வசதியானது மற்றும் 2 p உடன் தொடர்புடையது அந்த மாறியை தற்போதைக்கு அனுமதிக்கிறேன் கேப்பிடல் X என்பது E x என வழங்கப்படுகிறது எனவே ஒரு உதாரணம் தருகிறேன் ஒரு துகள் 2 பரிமாண உலகில் நகர்கிறது என்று வைத்துக்கொள்வோம் பின்னர் ஆற்றல் E என்பது 12mr2 ஆக வழங்கப்படுகிறது அங்கு r என்பது தூரம் மேலும் 12mr22 அங்கே x அச்சில் இருந்து x கோணம் எனவே நான் பிளானர் போலார் கோஆா்டினட்ஸ் எழுதுகிறேன் கூடுதலாக போடென்டில் எனர்ஜி r ஐ பொதுவாக ஒரு வெக்டரை சார்ந்து இருக்கக்கூடிய ஆற்றல் ஆனால் இப்போது அது r ஆக இருக்கட்டும் பின்னர் pr என்பது ∂E ∂r போன்று வரையறுக்கப்படும் ̇ இது m r ஆக வெளியே வரும் ̇ இதேபோல் p என்பது ∂E ∂̇ ஆக வரையறுக்கப்பட்டுள்ளது இது mr2 ஆக வெளியே வரும் எனவே இந்த மற்றும் இது ஏன் ஜெனரலைஸ்டு மொமெண்டம் என்று அழைக்கிறது என்பதைக் காட்டுகிறேன் எனவே 2 பரிமாண ஸ்பேஸில் நகரும் ஒரு துகளை நாம் கருதுகிறோம் நம்முடைய பரிமாணத்தை x மற்றும் y என 2 பரிமாணமாக கட்டுப்படுத்துவோம் மேலும் விவரிக்கும் மாறிகள் மற்றும் r என்று நாம் கருதினோம் எனவே நமக்கு ஆற்றல் 12mr212mr22 V உள்ளது இது வெக்டர் சார்ந்தது ஆனால் நான் V ஐ மட்டுமே எடுத்துக்கொள்வேன் எனவே அதன் மைய ஆற்றலிலான pr இது ∂E ∂r ̇ இது mṙ மற்றும் லீனியர் வேகத்தை மற்றும் உந்த பரிமாணங்களைக் கொண்டிருக்கும் p மாறி தொடர்புடைய உள்ளது ∂E ∂φ ̇ இது mr2ϕ ̇ மற்றும் இது அங்குலார் மொமெண்டத்தின் பரிமாணங்களைக் கொண்டுள்ளது எனவே ஜெனரலைஸ்டு மொமெண்டம் லீனியர் வேகத்தை ஒத்ததாக இருக்காது என்பதைக் கவனியுங்கள் இது அங்குலார் மொமெண்டமாக இருக்கலாம் இப்போது குவாண்டம் நிலை இருக்கும் எனவே ஜெனரலைஸ்டு மொமெண்டம் அடிப்படையில் குவாண்டம் நிலையில்இருக்கும் ∫prdr ஒரு இண்டீஜர் n அதை நான் nr h என்று அழைக்கலாம் மற்றும் ∫pdϕ சில சமமாக போகிறது nh இங்கு nr என்பது 0 1 ஆக இருந்திருக்கும் மற்றும் பல அதனால் மற்றும் n என்பது 0 1 மற்றும் பல இருக்கலாம் இப்போது குவாண்டம் நிபந்தனைகள் இப்போது 2 குவாண்டம் நிபந்தனைகள் இருப்பதை கவனிக்கவும் ஒன்று r மற்றும் ஒன்று இல் மேலும் இந்த 2 குவாண்டம் நிபந்தனைகள் சுற்றுப்பாதையை சரியாக தீர்மானிக்கின்றன எனவே இதற்கு இன்னும் சிறிது நேரம் செலவிடுவோம் எனவே என்னிடம் pr உள்ளது இது mr மற்றும் p ஆகும் இது mr2 மற்றும் அதனுடன் தொடர்புடைய குவாண்டம் நிபந்தனைகள்∫prdr மற்றும் nr h சமம் மற்றும் ∫pdϕ மற்றும் அதற்கு இந்த காலம்nh சமம் உள்ளீட்டிற்கு என்ன நடக்கிறது என்றால் xy சமதளத்தில் இயக்கத்தை சக்தியின் மையமாகக் கருதினால் கிளாசிக்கல் மெக்கானிக்கிலிருந்து எங்களுக்குத் தெரியும் இந்த விஷயத்தில் V என்பது k r க்கு சமமாக இருந்தால் அது ஒரு கவர்ச்சியான கூலம்ப் அல்லது ஈர்ப்பு வகை சாத்தியமான பின்னர் சுற்றுப்பாதைகள் இதுபோன்றவை அவை வட்டமாக இருக்கலாம் அல்லது அவை நீள்வட்டமாக இருக்கலாம் இது சில விசித்திரமான தன்மையைக் கொண்டுள்ளது மற்றும் பெரிய அங்குலார் மொமெண்டம் குறைந்த நீள்வட்டமானது சுற்றுப்பாதையாகும் எனவே வட்ட சுற்றுப்பாதையில் ஒரு அங்குலார் மொமெண்டம் L1 இருப்பதாகவும் நீள்வட்டமானது L2 என்றும் L1 L2 ஐ விட அதிகமாக இருக்கலாம் என்றும் நான் கருதுகிறேன் என்றால் இது அர்த்தமுள்ளதாக இருக்கிறது ஏனெனில் அங்குலார் மொமெண்டம்0 என்றால் L 0 பின்னர் இயக்கம் தோற்றம் வழியாக லீனியர் கடந்து செல்லும் எனவே அந்த வழக்கில் இயக்கம் தோற்றம் வழியாக லீனியர் கடந்து செல்லும் எனவே அங்குலார் மொமெண்டத்தை சிறியதாகக் கொண்டு சுற்றுப்பாதையின் நீள்வட்டம் பெரியது அல்லது விசித்திரமானது இப்போது குவாண்டம் நிபந்தனைகளை வழங்குவோம் இப்போது இந்த விஷயம் கொடுக்கப்பட்ட சுற்றுப்பாதையில் கவனிக்கப்படுகிறது எனவே இது போன்ற ஒரு குறிப்பிட்ட சுற்றுப்பாதை இருந்தால் ஒரு தூரம் r1 சிறிய தூரம் r2 உள்ளது எடுத்துக்காட்டாக prdr ஐ கணக்கிடும்போது நான் r1 முதல் r2 prdr வரை செல்வேன் மேலும் முழு காலத்தையும் முடிக்க நான் r 2 முதல் r1 prdr வரை வருவேன் அது எனக்கு இரண்டு ஒருங்கிணைப்புகளும் ஒரே பதிலைக் கொடுக்கும் ஏனெனில் சமச்சீர் எனவே இது 2r1r2prdr தவிர ஒன்றும் இல்லை மறுபுறம் V k r போன்ற மைய சக்திக்கு p போன்ற mr2ϕ இது ஒன்றுமில்லை ஆனால் அங்குலார் மொமெண்டம் பாதுகாக்கப்படுகிறது இந்த அளவு பாதுகாக்கப்படுகிறது எனவே p ஒரு மைய சக்திக்கு நிலையானதாக இருக்கும் எனவே இப்போது ஒரு சமதளத்தில் அல்லது ஒரு பிளானர் சுற்றுப்பாதையில் கொலம்பிக் கட்டணத்தில் ஒரு இயக்கத்தைச் செய்யும் அமைப்பின் ஆற்றல் அளவைக் கணக்கிட இதுவரை நாம் செய்த அனைத்தையும் பயன்படுத்த நாம் இப்போது தயாராக உள்ளோம் அதுவும் போர் மாதிரியின் அதே பதிலை எங்களுக்குத் தர வேண்டும் நாம் இப்போது என்ன செய்கிறோம் என்பது ஒரு சாத்தியமான மையத்தைச் சுற்றியுள்ள ஒரு சமதளத்தில் ஒரு துகள் இயக்கம் kr எடுத்துக்கொள்வது மற்றும் அணுக்களின் விஷயத்தில் அது ஒன்றுமில்லை ஆனால் 14π0Ze2r எலக்ட்ரானின் சார்ஜ் எங்கே ஆனால் வசதிக்காக நான் இதைக் கேட்கிறேன் எனவே k Ze24π0 மற்றும் அமைப்பின் ஆற்றல் 12mr212mr22 kr pr என்பது∂E∂r க்கு சமம் இது mṙ மற்றும் அதனுடன் தொடர்புடைய குவாண்டம் நிபந்தனைகள் r1 முதல் r2 வரை 2 தடவை prdr nrh தொடர்புடைய p சமன்பாடு ∂E ∂r வரை சமம் இது mr2r ஆகும் ̇ϕ̇ இது ஒரு மாறிலி இதை L என்று அழைப்போம் அதனுடன் தொடர்புடைய நிலை mr2dϕ முழு காலத்திலும் ஆகும்அதாவது நான் இந்த கிராஸில் ஒரு புள்ளியில் இருந்து ஆரம்பித்து v do d சென்றால் d இன்டெக்ரால் 0 இருந்து என்பது L02πdϕ க்கு சமம் இதுக்கு nh சமம் இது எனக்கு L nϕh2π அல்லது n ஐ தருகிறது இது போரின்Bohr's நிபந்தனை போன்றது நாம் சுற்றுப்பாதைகளை மட்டுமே கருத்தில் கொண்டால் pr என்பது mக்கு சமம் r என்பது 0 க்கு சமம் L என்பது n சமம் மற்றும் ஆற்றல் 12mr2 அது 0 மற்றும்n 222mR2 kr ஆக இருக்கும் மற்றும் mv2rkr2 |rR இது எனக்கு போர் மாதிரியின் அதே பதிலைக் கொடுக்கும் இப்போது துகள் r திசையில் இயக்கத்தையும் செய்யக்கூடிய சாத்தியத்தை நாம் பரிசீலித்து வருகிறோம் எனவே ஒரு r ̇ சம்பந்தப்பட்டுள்ளது எனவே இது எனக்கு நீள்வட்ட சுற்றுப்பாதையைத் தருகிறது அதற்காக எனக்கு prdr உள்ளது இது 0 அல்லாதது அது mr ̇drஎன்பது nr hக்கு சமம் எனவே இப்போது எனக்கு 2 குவாண்டம் எண்கள் nr மற்றும் n உள்ளன எனவே இதைக் கணக்கிடுவோம் ஆற்றல் நிபந்தனைகளில் E 12mr212mr22 krஎன்பது pr22mL22mR2 krr க்கு சமம் எனக்கு pr√2mE L2r22mkrகிடைக்கும் எனவே என்னிடம் pr √ 2mE L2r22kr உள்ளது இந்த சுற்றுப்பாதை இது போன்றது எனக்கு ஒரு r1 உள்ளது எனக்கு ஒரு r2 r1மற்றும் r2 புள்ளிகள் உள்ளன அங்கு r ̇ என்பது prஐ குறிக்கிறதுஅது 0 க்கு சமமாக இருக்கும் எனவே வெளிப்பாடு எழுதும் போது அவை 2mE L2r22kr என்று கணக்கிடப்படலாம் எனவே 0 க்கு சமமாக இருக்கும் ஒரு எனவே என்னிடம் இருக்கும் nrh என்பது r1r2√2mE L2r22krdr க்கு சமமாக இருக்கும் இந்த ஒருங்கிணைப்பு சற்று சிக்கலானது எனவே நான் பதில் தருகிறேன் இந்த முழு விஷயத்திற்கும் பதில் 2π ஆக வெளிவருகிறது மன்னிக்கவும் இங்கே m இருக்கிறது எனவே இது nrh இது ஒருங்கிணைப்பிற்கான இறுதி பதிலை உங்களுக்குத் தருகிறது இதுதான் ஆற்றலைத் தீர்மானிக்கப் போகிறது இப்போது இந்த மைனஸ் 2 m E ஏன் என்று உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் இது ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட நிலை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே E என்பது 0 க்கும் குறைவாக உள்ளது எனவே முதல் நிபந்தனையில் இருந்து ∫pdϕnhநான் L n பெற்றேன் மற்றும் இரண்டாவது நிபந்தனையில் இருந்து ∫prdr nrhஎனக்கு 2πL mk 2mE nrh கிடைக்கும் எனவே L mk 2mE nr மைனஸ் அடையாளம் அல்லது L இதுm ஆகும் நான் மாற்றினால் nnrℏmk 2mE எனக்கு கிடைக்கும் அல்லது E என்பது n phi plus n r equals m k2 க்கு சமம் மைனஸ் அடையாளத்துடன் ஒரு அளவு n22 இருக்கும் இது mZ2e4322 22 மைனஸ் அடையாளம் 1 over times n2 க்கு சமம் எனவே நாம் ஒரு ஆற்றல் E mZ2e43220 221 n2 ஐ சமமான பெறுகிறோம் n என்பது nnr ஆக இருக்கும் போது இந்த n ஐ அழைக்கிறேன் இப்போது போர் மாதிரி அல்லது ஏனெனில் n 0 என்பது 0 அங்குலார் மொமெண்டமை குறிக்கும் அதை எவ்வாறு விளக்கலாம் n என்பது1 2 3 சமம் மற்றும் பல மேலும் n 0 1 2 மற்றும் பல மற்றும் n என்பது nn க்கு சமம் என்று அழைக்கலாம் எனவே ஆற்றல் En என்பது இந்த எண்ணால் வழங்கப்படுகிறது இது போர் பதிலுக்கு சமம் 13 6Z2n2 எலக்ட்ரான் வோல்ட்ஸ் இந்த எண்ணை நீங்கள் கணக்கிடலாம் இது போர் மாதிரியின் அதே பதிலாக அது வெளிவருகிறது அது உங்களுக்கு என்ன தருகிறது இருப்பினும் இப்போது வில்சன் குவாண்டம் நிபந்தனைகள் 2 குவாண்டம் எண்களை n மற்றும் nr தருகின்றன இதை ஆராய்வோம் எனவே குவாண்டம் நிபந்தனைகள் 2 குவாண்டம் எண்களை n மற்றும் nr ஐக் கொடுக்கும் அதை பார்ப்போம் அவை என்ன சொல்கின்றன n phi h என்பது அங்குலார் மொமெண்டம் மற்றும் nr உடன் தொடர்புடையது இது nr plus n phi ஆற்றலைக் கொடுக்கும் எனவே n என்பது nnr க்கு சமமாக இருந்தால் அந்த ஆற்றல் ஒரே மாதிரியாக இருக்கும் இருப்பினும் இவை 2 வெவ்வேறு சுற்றுப்பாதைகள் ஒருவேளை n என்பது 1 க்கு சமம் என்று வைத்துக்கொள்வோம் என்னிடம் nr 0 இருந்து இருக்கும் மற்றும் n 1 ஒருவேளை n என்பது 2 க்கு சமம் என்று வைத்துக்கொள்வோம் என்னிடம் nr 0 n 2 அல்லது nr 1 மற்றும் n 1 இருந்து இருக்கும் இவை இரண்டும் ஒரே ஆற்றலைக் கொடுக்கும் இப்போதுn 2 என்றால் அவை என்ன வகையான சுற்றுப்பாதையாக இருக்கும் இது குறைவான விசித்திரமான தன்மைகளைக் கொண்டிருக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் அது ஒரு வட்ட சுற்றுப்பாதையாக இருக்கலாம் இந்த n ஒரு அங்குலார் மொமெண்டமை விடக் குறைவானது எனவே இது ஒரு நீள்வட்ட சுற்றுப்பாதையாக இருக்கலாம் ஆகவே வில்சன் சோமர்ஃபீல்ட் அளவீட்டு நிபந்தனைகளின் மூலம் ஒரு கூலொம்ப் ஆற்றலின் செல்வாக்கின் கீழ் சமதளத்தில் நகரும் எலக்ட்ரான்களின் இந்த சுற்றுப்பாதைகள் பற்றிய கருத்தை இப்போது நாம் அறிமுகப்படுத்தியுள்ளோம் இப்போது அதே ஆற்றலைக் கொண்ட அதிக சுற்றுப்பாதைகள் இருக்கும் இருப்பினும் வெவ்வேறு குவாண்டம் எண்கள் எனவே இந்த பாடத்தை முடிவுக்கு கொண்டு வருவோம் கூலொம்ப் போடென்ஷியல் கீழ் ஒரு சமதளத்தில் நகரும் எலக்ட்ரானுக்கு குவாண்டம் நிபந்தனைகளைப் பயன்படுத்தியுள்ளோம் மேலும் ஒரு ஆற்றல் 1 n2 க்கு விகிதாசாரமாக போர் மாதிரி போலவே வெளிவருவதைக் காண்கிறோம் இருப்பினும் மிக முக்கியமானது இது ஒன்றுக்கு மேற்பட்ட சுற்றுப்பாதை மற்றும் வட்ட மற்றும் நீள்வட்ட சுற்றுப்பாதைகளை தருகிறது மற்றும் ஒரே ஆற்றலுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட குவாண்டம் எண்ணின் யோசனையை அறிமுகப்படுத்துகிறது ஒரே குவாண்டம் எண் என்றால் அவை அதே ஆற்றலுக்கு கொண்ட ஒரு சுற்றுப்பாதையை விட அதிக சுற்றுப்பாதையாக இருக்கலாம் இந்த விஷயத்தில் அவை வெவ்வேறு விசித்திரங்களின் வட்ட நீள்வட்ட சுற்றுப்பாதைகளாக இருந்தன